அனைவருக்கும் வணக்கம் மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பது குறித்த NPTEL MOOC இன் பாடநெறிக்கு மீண்டும் வரவேற்கிறோம் எனவே நாம் ஐந்தாவது வாரத்தில் இருக்கிறோம் இந்த வாரம் முற்றிலும் தொழில்நுட்பம் மற்றும் தகவல்தொடர்புகளில் கவனம் செலுத்துகிறேன் நாங்கள் தொகுதி 3 இல் இருக்கிறோம் இந்த தொகுதியில் நீங்கள் மின்னஞ்சல்களைப் பயன்படுத்த வேண்டிய சில அடிப்படைக் கொள்கைகளைப் பற்றி உங்களுடன் பேசப் போகிறேன் மின்னஞ்சல்கள் மின்னணு அஞ்சல்கள் இதை நீங்கள் இப்போதெல்லாம் அடிக்கடி பயன்படுத்துகிறீர்கள் மொத்த விரிவுரைகளின் எண்ணிக்கையை நீங்கள் பார்த்தால் நாம் ஏற்கனவே விரிவுரை எண் 27 ஐ அடைந்துவிட்டோம் நான் உங்களுடன் பேசுவதற்கு ஒரு மைய புள்ளியாக மின்னஞ்சலைப் பயன்படுத்தி இரண்டு விரிவுரைகளை செலவிடப் போகிறேன் குறிப்பாக தொழில்நுட்பம் மற்றும் மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமை ஆகியவற்றின் அடிப்படையில் தொழில்நுட்பம் உண்மையில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்த முயற்சிக்கிறது என்பது பற்றி இப்போது முந்தைய சொற்பொழிவில் நான் கற்பித்ததைப் பற்றிய சில சிறப்பம்சங்கள் முந்தைய சொற்பொழிவு குறிப்பாக மனித ஆளுமையில் மொபைல் தாக்கத்தை குறிப்பிட்டது இது ஏற்கனவே மாற்றியமைக்கப்பட்ட மனித ஆளுமையை மாற்றியுள்ளது என்று நான் உங்களுக்குச் சொன்னேன் பொதுவாக தொழில்நுட்பம் மனிதர்களை சைபோர்க்குகளாக மாற்றுவதைப் போலவே இதுவும் மக்களை மாற்றிவிட்டது அந்த வகையில் அது நேரத்தைச் சேமிக்கும் முக்கிய நோக்கத்திலிருந்து விலகியிருக்கிறது ஆனால் இப்போது அது அதிக நேரத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறது இது அவசரகாலத்தில் உதவ வேண்டும் இப்போது அவசரகால மக்கள் நீங்கள் அவர்களை கைபேசியில் அழைக்கும்போது கூட கவலைப்படுவதில்லை இப்போது உண்மையில் தொலைதூர இணைப்பு ஒருபுறம் ஆம் மறுபுறம் அது அருகில் உள்ளவர்களுடன் சிக்கலை உருவாக்குகிறது மக்கள் தொலைவில் உள்ளவர்களுடன் மிகவும் நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளனர் ஆனால் அவர்கள் அருகிலுள்ளவர்களை முற்றிலும் மறந்துவிடுகிறார்கள் இது மனித உறவுகளை நெருக்கமாக வைத்திருக்க கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் உண்மையில் இது மனித உறவுகளை சிதைத்து வருகிறது எனவே மனிதர்கள் மோபோர்க்குகளாக மாறிவிட்டனர் அதாவது நடமாடும் உயிரினங்கள் என்று கூறி நான் முடித்தேன் ஏனென்றால் அவர்கள் தூங்குவதற்கு முன்பு தூங்கிய பிறகு விளையாட திரைப்படங்களைப் பார்க்க நேரம் கணக்கீடு முகவரியை சரிபார்க்க அதைப் பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள் இதனால் அது மனிதர்களின் இன்றியமையாத பகுதியாக மாறியுள்ளது அது இல்லாமல் வாழ முடியாது உங்கள் மொபைல் பயன்பாட்டு நிலை என்ன என்பதை அடையாளம் காண ஒரு சோதனையை நான் கொடுத்தேன் நீங்கள் உண்மையில் மோபோர்க்ஸ் ஆகிவிட்டீர்களா பின்னர் நீங்கள் பயன்படுத்தும் அதிர்வெண்ணின் அளவைப் பொறுத்து அதற்கு பதிலளிக்குமாறு கேட்டேன் தீவிரத்தைப் பொறுத்து மற்றும் கேள்விகளின் எண்ணிக்கையைப் பொறுத்து நீங்கள் ஆம் இல்லை என்று சொல்கிறீர்கள் நீங்கள் உண்மையிலேயே மொபார்க்ஸ் மாறிவிட்டீர்களா என்பதை இது தீர்மானிக்கிறது மேலும் நம்மில் பெரும்பாலோர் ஆம் என்ற வகையின் கீழ் வந்திருப்போம் நாங்கள் மொபோர்க்ஸ்சாக மாறிவிட்டோம் அடுத்த கட்டத்தை நான் உங்களை அடையாளம் காணுமாறு கேட்டேன் நீங்கள் கைபேசிகளுக்கு அடிமையாகிவிட்டீர்களா அல்லது நீங்கள் இந்த நோமோபோபியாவால் அவதிப்படுகிறீர்களா அது மொபைல் ஃபோபியா அல்ல நீங்கள் இனி மொபைல் இல்லாமல் வாழ முடியாது இப்போது நீங்கள் அந்த நிலையை அடைந்துவிட்டால் நான் உங்களுக்கு சில அடிப்படைக் கேள்விகளைக் கொடுத்தேன் ஆம் ஆம் ஆம் என்று நீங்கள் அனைவரும் உறுதியுடன் பதிலளித்தால் நீங்களும் இந்த வெறித்தனமான கட்டாயக் கோளாறால் பாதிக்கப்பட்டுள்ளீர்கள் இது இல்லாமல் உங்களால் வாழ முடியாது நீங்கள் வெறித்தனமாக இருக்கிறீர்கள் யாராவது உங்கள் கைபேசியை எடுத்துக் கொண்டால் நீங்கள் கோபப்படுவீர்கள் நீங்கள் பதற்றமடைவீர்கள் மொபைல் தண்ணீரில் விழுந்தால் நீங்கள் மிகவும் மனச்சோர்வடைவீர்கள் மொபைல் இல்லாமல் வாழ முடியாது நீங்கள் மனிதர்கள் இல்லாமல் வாழ முடியும் ஆனால் நீங்கள் மொபைல் இல்லாமல் வாழ முடியாது நீங்கள் செல்லப்பிராணிகள் இல்லாமல் வாழலாம் நீங்கள் படிக்காமல் வாழலாம் நீங்கள் தூங்காமல் வாழலாம் ஆனால் நீங்கள் மொபைல் இல்லாமல் வாழ முடியாது என்று தெரிகிறது எனவே மனிதனாக மாறுவதற்கான சில பரிந்துரைகளை உங்களுக்கு வழங்குவதன் மூலம் நான் முடிவுக்கு வந்தேன் முதலில் நான் சொன்னேன் மொபைல் இல்லாத நேரத்தை உருவாக்குங்கள் மக்களுக்குத் தெரியப்படுத்துங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அல்லது குறைந்தது 15 நிமிடங்கள் கூட உங்கள் மொபைல் ஒரு நாளில் சுவிட்ச் ஆஃப் செய்யப்படும் அவர்கள் எதற்காக அழைத்தாலும் அவர்களால் உங்களை கைபேசியில் தொடர்பு கொள்ள முடியாது ஒன்று அவர்கள் உங்களை லேண்ட்லைனில் அழைக்க வேண்டும் அல்லது அவர்கள் மின்னஞ்சலைப் பயன்படுத்த வேண்டும் ஆனால் அவர்கள் உங்களை கைபேசியில் தொடர்பு கொள்ள முடியாது இது உங்கள் தூக்க நேரம் இது உங்கள் மதிய உணவு நேரம் இது உங்கள் வாசிப்பு நேரம் என்பதை அவர்களுக்குத் தெரியப்படுத்துங்கள் நீங்கள் நூலகத்தில் இருக்கிறீர்கள் எனவே உங்களை தொந்தரவு செய்ய முடியாது எனவே அதை சொல்லர்த்தமாகவும் அடையாளமாகவும் வைத்திருங்கள் எல்லா நேரத்திலும் தூரத்தில் வைத்திருங்கள் எனவே அதை ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக மாற்ற வேண்டாம் அதை இதயத்தில் வைத்திருப்பது உங்களுக்கு புற்றுநோயைத் தருகிறது இதை தொடைகளில் வைத்திருப்பது எலும்பு புற்றுநோயையும் தருகிறது எனவே அதை ஒரு கைப்பை அல்லது பையில் வைத்து தனித்தனியாக எடுத்துச் செல்ல முயற்சிக்கவும் முடிந்தால் கிடைக்கக்கூடிய பல்வேறு வகையான ஸ்பீக்கர்களை பயன்படுத்துங்கள் இதனால் அதை உங்களிடமிருந்து விலக்கி வைக்க முயற்சி செய்யுங்கள் ஒட்டுமொத்தமாக அதை ஒரு அடிமையாக நடத்துங்கள் உங்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கும் ஒரு எஜமானராக அல்ல பின்னர் கடிகாரம் கால்குலேட்டர் போன்ற நாம் பயன்படுத்தும் பிற சாதனங்களுக்கு மாற்றாக அதை பயன்படுத்த வேண்டாம் முகவரியைக் கண்டுபிடிக்க நாம் பயன்படுத்திய வரைபடம் கூட எனவே அவற்றை தொடர்ந்து பயன்படுத்தும் வரை பின்னர் உங்கள் செயல்பாட்டின் முழு மற்றும் ஆன்மாவாக மொபைலை வைக்க வேண்டாம் இறுதியாக நான் மொபைல் பயன்பாட்டை நிர்வகிக்கும் சில மொபைல் ஆசாரங்கள் சில விதிமுறைகள் சில சமூக விதிமுறைகளுடன் முடித்தேன் எனவே நான் முன்னிலைப்படுத்திய சில விஷயங்கள் நீங்கள் நேருக்கு நேர் தகவல்தொடர்புகளைப் பயன்படுத்த முடிந்தால் மொபைல் பயன்படுத்துவதைத் தவிருங்கள் நீங்கள் ஒரே வீட்டில் வசிக்கிறீர்கள் என்றால் மாடிக்கு உணவைக் கொண்டு வர உங்கள் தாய் அல்லது யாருக்காவது குறுஞ்செய்தி அனுப்ப வேண்டிய அவசியமில்லை எனவே நீங்கள் சென்று அழைக்கலாம் நீங்கள் மீண்டும் நேருக்கு நேர் உட்கார்ந்திருந்தால் மொபைல் பயன்படுத்த வேண்டாம் எனவே அதைத் தவிர்க்கவும் முடிந்தவரை அதைக் குறைக்கவும் நீங்கள் அதைப் பயன்படுத்தும் போது மற்ற நபரைப் பற்றி யோசிக்கவும் குறிப்பாக மற்ற நபரின் நேரத்தைப் பற்றி பரிவுணர்வுடன் இருங்கள் நீங்கள் நேரத்தை செலவிட விரும்புகிறீர்கள் என்பதற்காக அவர்களின் நேரத்தை கடத்த வேண்டாம் அவர்களின் நேரத்திற்குள் ஊடுருவ வேண்டாம் ஏனென்றால் உங்கள் மொபைல் பொத்தானை நீங்கள் அழுத்தலாம் பின்னர் உடனடியாக அது யாரையாவது அழைக்கிறது ஒருவருக்கு எரிச்சலூட்டும் செயல்களைச் செய்யாதீர்கள் ஏனெனில் இது உங்கள் சொந்த அணுகுமுறை உங்கள் சொந்த உணர்திறன் உங்கள் மொபைலைப் பயன்படுத்துவதில் மற்ற நபருக்கான உங்கள் சொந்த அக்கறை ஆகியவற்றைப் பற்றியும் கூறுகிறது பெரும்பாலான நேரங்களில் கவனக்குறைவாக நாம் மிகவும் ஆக்ரோஷமான முறையில் பயன்படுத்துகிறோம் மற்றவர்களைப் பற்றி நாம் கவலைப்படுவதில்லை எனவே மென்மையான திறன்கள் உண்மையில் மொபைலை மென்மையான முறையில் கையாளும் வகையில் உங்களை நிலைநிறுத்த முயற்சிக்கின்றன அதை சைலென்ட்டாக வைத்திருக்கவும் செய்லன்ட் பயன்முறையில் இருக்கும்போதெல்லாம் மொபைல் குறைவாக பேசட்டும் நீங்கள் சில அழைப்புகளைத் தவறவிடலாம் அதாவது நீங்கள் அந்த அழைப்புகளை பின்னர் பாருங்கள் அது ஒரு பிரச்சனையே இல்லை ஆனால் நீங்கள் கவனம் செலுத்தும்போது அது சைலன்ட் முறையில் இருக்கட்டும் குறிப்பாக முறையான மற்றும் மிக முக்கியமான தனிப்பட்ட உறவு விவாதங்களில் அதை அணைக்கும் வைக்க நான் சொன்னேன் நீங்கள் அதை சுவிட்ச் ஆஃப் பயன்முறையில் வைக்க வேண்டும் ஏனென்றால் அந்த குறிப்பிட்ட நிகழ்வில் கலந்துகொள்வதை விட முக்கியமானது எதுவுமில்லை உதாரணமாக ஒரு நேர்காணல் எனவே உங்கள் மொபைல் அடிக்கடி ஒலித்தால் இதிலிருந்து உங்களை வெளியேற்றுவது மிகவும் உறுதி ஏனென்றால் உங்களை விட மிகவும் நேர்மையான மற்ற வேட்பாளர்கள் உள்ளனர் உங்கள் மதிப்பெண்கள் எவ்வளவு நன்றாக இருந்தாலும் நீங்கள் கூடுதல் நடவடிக்கைகளை செய்திருந்தாலும் மற்றும் பதக்கங்கள் பெற்றிருந்தாலும் அந்த நேரத்தில் நீங்கள் கலந்துகொள்ளும் நபரிடம் மிகுந்த நேர்மையைக் இருப்பது முக்கியம் கடைசியாக மின்னஞ்சலைப் பயன்படுத்த முயற்சிக்கவும் என்று கூறி நான் முடிவுக்கு வந்தேன் பயன்படுத்தி அந்த நபரை மீண்டும் மீண்டும் உங்கள் மொபைலைப் அழைப்பதை விட அந்த நபரின் நேரத்தை வீணடிப்பதை விட மின்னஞ்சலைப் பயன்படுத்தி அவருடன் தொடர்பு கொள்ள முடிந்தால் நல்லது நீங்கள் அதை மின்னஞ்சலில் எளிமையாக விளக்க முடிந்தால் அந்த நபர் அதை அடிக்கடி பார்க்கிறார் என்றால் அது இன்னும் சிறந்த முறையாகும் இந்த விரிவுரை மற்றும் அடுத்த இரண்டு மூன்று விரிவுரைகள் மின்னஞ்சல்களைப் பயன்படுத்துவதற்கான இந்த அம்சத்தில் கவனம் செலுத்தப் போகிறது பின்னர் நீங்கள் மின்னஞ்சல்களை சரியாகப் பயன்படுத்துகிறீர்களா என்ற கேள்வி எழுகிறது நீங்கள் மின்னஞ்சல்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதற்குச் செல்வதற்கு முன் மின்னஞ்சல்களைப் பயன்படுத்தி நீங்கள் பின்பற்றக்கூடிய சில அடிப்படை கொள்கைகளைப் பற்றி நான் விவாதிக்கப் போகிறேன் இந்த மேற்கோள்களைப் பார்ப்போம் முதலாவது பூமியின் சூழலில் மிகப்பெரிய மாசுபடுத்தும் உறுப்பு மின்காந்த புலங்களின் பெருக்கம் என்று கூறுகிறது வெப்பமயமாதல் அல்லது சுற்றுச்சூழலில் இரசாயன கூறுகளின் அதிகரிப்பு ஆகியவற்றை விட உலக அளவில் இது மிகப் பெரிய அச்சுறுத்தலாக நான் கருதுகிறேன் எனவே இந்த மேற்கோள் இரண்டு முறை நோபல் பரிசு பரிந்துரைக்கப்பட்ட ராபர்ட் பெக்கெரிடமிருந்து வருகிறது இப்போது அவர் முன்னிலைப்படுத்த முயற்சிக்கிறார் பின்னர் வேண்டுமென்றே நான் ஆரம்பத்தில் மேற்கோளை வைத்துள்ளேன் நான் வழக்கமாக என் சொற்பொழிவை இறுதியில் மேற்கோளுடன் முடிக்கும் விதத்திற்கு பதிலாக ஏனெனில் மின்னஞ்சல் பயன்பாடு மற்றும் பொதுவாக மொபைல் மற்றும் மின்னஞ்சல் பயன்பாடு தொடர்பாக உங்கள் சிந்தனையில் ஏற்படும் மாற்றத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எனவே மொபைல் பயன்பாடு அதிகரித்து வருவதால் மின்காந்த புலங்களை அதிகரிக்கிறது என்று அவர் கூறுகிறார் புற்றுநோய் மற்றும் பிற நோய்களை நான் சொன்னது போல் மனிதர்களுக்கு அனைத்து வகையான தீங்குகளையும் ஏற்படுத்துவதற்கு பொறுப்பானவை ஆனால் பறவைகளைப் பொறுத்தவரை சிறிய பறவைகள் சிட்டுக்குருவிகள் எனவே அவை வெறுமனே இறந்துவிடுகின்றன அல்லது அவற்றால் இதன் வழியாக செல்ல முடியாது மின்காந்த புலங்கள் தேனீக்களின் பாதையை பாதிக்கின்றன இது குறித்து நிறைய ஆராய்ச்சிகள் நடந்து வருகின்றன எனவே நோபல் பரிசு பரிந்துரைக்கப்பட்டவர் இது புவி வெப்பமடைதலை விட மோசமானது என்று கருதுகிறார் ஏனெனில் இது ஒரு படிப்படியாக நடக்கிறது ஆனால் இது உடனடியாக நடக்கிறது நாம் கவனம் செலுத்த வேண்டும் மற்றொன்று மர்லின் ஓ சவுவாந்தைச் சேர்ந்தது எனவே மின்னஞ்சல் உடனடி செய்தியிடல் மற்றும் செல்போன்கள் நமக்கு அற்புதமான தகவல்தொடர்பு திறனை வழங்குகின்றன என்று அவர் கூறுகிறார் ஆனால் நாம் நமது சொந்த சிறிய உலகங்களில் வாழ்ந்து வேலை செய்வதால் தகவல் தொடர்பு முற்றிலும் ஒழுங்கற்றதாகிவிடுகிறது நம் தகவல்தொடர்புகளை ஒழுங்கமைக்கவும் நம் வாழ்க்கையை சிறப்பாக வடிவமைக்கவும் இந்த தொலைபேசிகள் மின்னஞ்சல் செல்போன்களை நாங்கள் கண்டுபிடித்தோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவை முற்றிலும் ஒழுங்கற்றவை அவை ஒழுங்கற்றவை மட்டுமல்ல அவை நம்மையும் ஒழுங்கற்றவையாக ஆக்குகின்றன மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமை ஆகியவற்றின் அடிப்படையில் சில அடிப்படை கொள்கைகளை இப்போது நான் உங்களுக்கு வழங்கப் போகிறேன் அதே நேரத்தில் நாம் அதைப் பயன்படுத்தக்கூடிய திறன்கள் அவை என்பதை நீங்கள் அறிவீர்கள் எந்தவொரு தகவல்தொடர்பு அம்சங்களின் அடிப்படையில் நான் அவற்றை ஐந்து பி என்று அழைக்க விரும்புகிறேன் ஏனெனில் இந்த வார்த்தைகள் அனைத்தும் பி என்ற எழுத்தில் தொடங்குகின்றன மற்றும் அவை மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமை வளர்ச்சியின் அடிப்படைக் கொள்கைகள் முதலாவது திட்டமிடல் எனவே நீங்கள் முன்னோக்கி சிந்திக்க வேண்டும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் பின்னர் உங்கள் முடிவை எடுக்க வேண்டும் உண்மையில் நீங்கள் ஒரு இடத்தை அடைவதற்கு முன் ஒரு இடத்தை அடைந்து பின்னர் ஏதாவது செய்யுங்கள் எடுத்துக்காட்டாக தேர்வு எளிய ஒன்று நீங்கள் திட்டமிட வேண்டும் எனவே இந்த நேரத்தில் நீங்கள் படிக்கும் பாடத்திட்டம் என்னவாக இருக்கும் உண்மையில் உங்களிடம் சரியான அட்டவணை இருக்க வேண்டும் எனவே நீங்கள் எந்த வழியில் கேள்விகளைக் கையாளப் போகிறீர்கள் முதலில் எளிதான கேள்விக்கு பதிலளிப்பீர்களா அல்லது நீங்கள் ஒரு கடினமான ஒன்றுக்கு செல்வீர்களா இவ்வளவு நேரத்தை செலவிடுங்கள் நீங்கள் நேரத்தைத் திட்டமிடுவீர்களா பத்து நிமிடங்களுக்கு முன்பு அதை முடிக்க முயற்சிப்பீர்களா எத்தனை பென்சில்களை எடுத்துச் செல்வீர்கள் எத்தனை பேனாக்களை எடுத்துச் செல்ல வேண்டும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டிய மற்ற விஷயங்கள் என்ன அதற்கு ஒரு பட்டியலை உருவாக்குவீர்களா எனவே திட்டமிடல் மற்றும் தயார்நிலை எனவே இவை அனைத்தையும் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் திட்டமிட்டவுடன் எனவே தயார்நிலை என்பது உங்கள் விழிப்புணர்வாகும் எனவே நீங்கள் நீச்சல் குளத்திற்கு செல்ல திட்டமிட்டுள்ளீர்கள் எனவே நீங்கள் அங்கு செல்கிறீர்கள் பின்னர் அந்த நபர் உங்கள் நீச்சல் உடை எங்கே என்று கூறுகிறார் எனவே நீச்சல் குளத்தில் நீந்துவதற்கு நீச்சல் உடையைப் பயன்படுத்த வேண்டும் என்று எனக்குத் தெரியவில்லை என்று நீங்கள் கூறுகிறீர்கள் எனவே அது இல்லாமல் நீங்கள் வர முடியாது என்று உங்களுக்குச் சொல்லப்படுகிறது எனவே நீங்கள் தயாராக இல்லை நீங்கள் கொடுக்கும் எந்த வகையான முன்மொழிவின் அடிப்படையில் தயார்நிலை நீங்கள் ஈடுபட்டுள்ள எந்த தொடர்பு நடவடிக்கையும் அறிவு அடிப்படையில் விஷயங்களை அறிந்து கொள்ளும் அடிப்படையில் நீங்கள் தயாராக உள்ளீர்கள் என்பதைக் காட்டும் அடிப்படையில் எனவே அது தயார்நிலை அடுத்த நிலை தூண்டுதல் எனவே நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்பதைக் காட்டும் இடத்தை மீண்டும் நீங்கள் அடைகிறீர்கள் ஆனால் மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை எனவே சிந்தனையை மாற்ற உங்கள் தகவல்தொடர்பு திறனைப் பயன்படுத்த வேண்டும் அவர்களை இணங்கச் செய்யுங்கள் உண்மைகளைக் கொண்டு அவர்களை நம்பவையுங்கள் நீங்கள் உண்மையிலேயே ஏதாவது செய்யக்கூடியவர் அல்லது நீங்கள் முன்மொழிய முயற்சிப்பது உண்மை என்பதை எடுத்துக்காட்டுகளுடன் அவர்களை நம்பவைக்கவும் இப்போது நீங்கள் இதைச் செய்யும்போது உங்கள் வழங்குதல் மிகவும் முக்கியமானது வழங்குதல் என்பது ஒரு அலங்காரமான முறையில் விஷயங்களை வழங்குவது மட்டுமல்ல உடல் ரீதியாக தனிப்பட்ட முறையில் உங்களை தோற்றமளிக்க வைப்பது போன்றது எனவே அழகாக ஆடை அணிந்திருப்பது முதல் சிறந்த தோற்றத்தை அளிக்கப் போகிறது என்றாலும் மக்கள் புத்தகத்தை அட்டையின் அடிப்படையில் மதிப்பிடப் போவதில்லை உள்ளே என்ன இருக்கிறது உள்ளடக்கம் என்ன என்பதை மக்கள் படிக்கப் போகிறார்கள் ட்ரெய்லரைப் பார்த்துவிட்டு அந்த டிரெய்லர் படத்தைப் பற்றி அனைத்தையும் சொல்லும் என்று நினைப்பதால் படம் பிடித்துவிடுகிறது ஆனால் நீங்கள் முதல் 10 15 நிமிடங்களில் பரிதாபமாக ஏமாற்றம் அடைகிறீர்கள் ஏனெனில் உள்ளடக்கம் மிகவும் ஆடம்பரமான முறையில் வழங்கப்படவில்லை இது முற்றிலும் ஒழுங்கற்றதாக இருக்கலாம் கதை வ இல்லை எனவே சுருக்கமாக மின்னஞ்சல் தகவல்தொடர்பு அடிப்படையில் கூட வழங்குதல் என்றால் எழுத்துப் பிழைகள் இலக்கணப் பிழைகள் பத்தி இடைவெளிகள் இல்லாமல் நீங்கள் அதை வழங்க வேண்டும் இது கண் தோற்றத்திற்கு மிகவும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் அசிங்கம் இல்லாமல் வழங்கப்பட வேண்டும் கடைசியாக விடாமுயற்சி குறிப்பாக பொதுவாக மென்மையான திறன்களின் அடிப்படையில் நீங்கள் தோல்வியடையலாம் எனவே மன்றத்திலிருந்து நான் படிக்கும்போது மகிழ்ச்சியடைகிறேன் பங்கேற்பாளர்களில் சிலர் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் பழக்கத்தை மாற்ற முடிகிறது அவர்கள் தங்கள் பாடங்களை நினைவில் கொள்கிறார்கள் என்று அவர்கள் என்னிடம் கூறுகிறார்கள் அவர்கள் அதைச் செய்ய முயற்சிக்கிறார்கள் ஆனால் வேறு சிலர் அதைச் சொல்கிறார்கள் எனவே என்னால் அதைப் பின்பற்ற முடியவில்லை நீங்கள் இன்னும் சில பரிந்துரைகளை வழங்க முடியுமா எனவே உங்களுக்கு விடாமுயற்சி தேவைப்படும் நேரம் இது எனவே மீண்டும் செய்யவும் எனவே உங்களால் 530 மணிக்கு எழுந்து நடக்க முடியாது என்று நீங்கள் நினைத்தால் எனவே நீங்கள் 730 மணிக்கு தொடங்கினால் நன்றாக இருக்கும் எனவே அடுத்த நாள் 7 மணிக்கு செல்ல முயற்சிக்கவும் மூன்றாவது நாள் 630க்கு மெதுவாக 6 மணிக்கு பின் 530க்கு செல்லவும் ஒரே இரவில் உங்களால் செய்ய முடியாமல் போகலாம் ஆனால் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் விடாமுயற்சியுடன் தொடர்வது உங்கள் இலக்கை நெருங்கி உங்களை வெற்றிக்கு அழைத்துச் செல்லும் இப்போது இந்த கொள்கைகளில் சிலவற்றைப் பார்ப்போம் இருப்பினும் அவை மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமை வளர்ச்சியின் அடிப்படையில் பொதுவானவை மின்னஞ்சல்களைப் பார்ப்பதில் இதை எப்படிப் பயன்படுத்தலாம் என்பதைப் பார்ப்போம் மேலும் மின்னஞ்சல்களை எழுதுவதில் நீங்கள் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகளைப் பயன்படுத்தும் கொள்கைகள் போன்ற கருத்துக்களை நான் உங்களுக்குச் சொல்லப் போகும் முன் மென்மையான திறன்களின் இந்த விதிமுறைகளில் சிலவற்றை முற்றிலும் மீறும் அந்த மின்னஞ்சல்களின் அனுபவத்தை நான் உங்களுக்கு வழங்க விரும்புகிறேன் மற்றும் சில மின்னஞ்சல்கள் உங்களில் சிலர் கூட நீங்கள் அத்தகைய மின்னஞ்சல்களை எழுதுகிறீர்கள் என்று தெரியாமல் சிலருக்கு எழுதியிருக்கலாம் சில உதாரணங்களைப் பார்ப்பதன் மூலம் தொடங்குவோம் இப்போது இந்த முதல் ஒன்றைப் பாருங்கள் இது எனக்கு கிடைத்த மின்னஞ்சல் அது கூறுகிறது மரியாதைக்குரிய ஐயா என் பெயர் அமித் பிரகாஷ் அதை அவர் காபிடல் எழுத்தில் வைத்துள்ளார் எனவே எனக்கு பெயர் தெரிந்திருக்க வேண்டும் ஆனால் இந்த நபர் என்னிடமிருந்து என்ன விரும்புகிறார் என்று எனக்குத் தெரியவில்லை இந்த நபர் யார் அவர் ஒரு மாணவரா அல்லது விற்பனையாளரா அல்லது எனது தொலைதூர நண்பரா இந்த நபரைப் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது அவர் ஏன் இந்த மின்னஞ்சலை அங்கு எழுதியுள்ளார் அதன் பிறகு இந்த நபருடன் எந்த தொடர்பும் இல்லை நான் அவரைத் தொடர்பு கொள்ள விரும்பினால் வந்த மின்னஞ்சல் ஐடியைத் தவிர தொலைபேசி எண் எதுவும் இல்லை எதுவும் இல்லை பின்னர் நீங்கள் அதை வழங்கலின் அடிப்படையில் பார்த்தாலும் கூட எனவே எடுத்துக்காட்டாக காபிட்டல் எழுத்துக்களைப் பயன்படுத்துவது இந்த ஆர் மற்றும் எஸ் காபிட்டல் எழுத்துக்களாக இருக்க வேண்டும் பின்னர் நான் இங்கே ஒரு காற்புள்ளியை விரும்புகிறேன் எனவே m காபிட்டல் எழுத்தாக இருக்க வேண்டும் இதை நான் காபிட்டல் எழுத்துக்களில் விரும்பவில்லை பின்னர் வாக்கியம் முடிவடைகிறது என்பதைக் குறிக்கும் முழு நிறுத்தம் உள்ளது இப்போது அவர் ஏன் எழுதினார் என்பதற்கான நோக்கத்தை அவரால் சொல்ல முடியவில்லை அவர் உண்மையில் எனக்கா அல்லது வேறு யாருக்காவது எழுத விரும்பினாரா என்பது தெளிவாகத் தெரியவில்லை இன்னும் சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் பின்வரும் சூழ்நிலைகளை நீங்கள் பகுப்பாய்வு செய்யலாம் நான் ஒரு சூழ்நிலையை அடையாளம் கண்டுள்ளேன் அதில் என்ன குறைபாடு உள்ளது எதை மேம்படுத்த முடியும் என்பதை நீங்கள் எனக்குச் சொல்ல வேண்டும் இப்போது ஐ டி போன்ற இடங்களில் இந்த பயிற்றுவிப்பாளர் இருக்கிறார் அவர் ஒரு பாடத்திட்டத்தை வழங்கும் ஆசிரியர் மற்றும் பின்னர் மாணவர்கள் பாடத்திட்டத்தை எடுக்க ஆசிரியரைக் கோர வேண்டும் மாணவரை ஒரு பாடத்திட்டத்தை எடுக்க அனுமதிக்கலாமா இல்லையா என்பது பயிற்றுவிப்பாளரின் தேர்வாகும் எனவே இவை எனது சில மாணவர்களுடன் நான் எதிர்கொண்ட சில சூழ்நிலைகள் ஆனால் நான் பெயரை மாற்றியுள்ளேன் மின்னஞ்சல் எவ்வாறு ஒரு பாத்திரத்தை வகிக்கிறது என்பதைப் புரிந்துகொள்ள சற்று மாற்றியமைக்கப்பட்ட சூழ்நிலைகள் அல்லது மின்னஞ்சல் சூழ்நிலையுடன் வரும் மென்மையான திறன்கள் எவ்வாறு முக்கிய பங்கு வகிக்கின்றன இதை நான் விளக்கும்போது மென்மையான திறன்கள் என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் நிலைமையைப் பாருங்கள் சஞ்சய் பயிற்றுவிப்பாளர் அலுவலகத்திற்கு வந்து பாடத்திட்டத்தைப் பதிவு செய்யுமாறு கோரியுள்ளார் அதாவது சஞ்சய் தனது பாடத்திட்டத்தைச் செய்ய பயிற்றுவிப்பாளரின் கையொப்பத்தை விரும்புகிறார் சில விவாதங்கள் மற்றும் வருகை மற்றும் ஒழுக்கம் குறித்து சில நிபந்தனைகளை விதித்த பிறகு பயிற்றுவிப்பாளர் அவரை பாடத்திட்டத்தில் சேர ஒப்புக்கொள்கிறார் அவர் சஞ்சய்யிடம் கேட்கிறார் நீங்கள் எடுத்துக்கொள்வதற்கு முன் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே பயிற்றுனர்கள் மாணவர் உண்மையிலேயே ஆர்வமாக உள்ளாரா என்று கேட்டு அனுமதிக்கிறார்கள் நல்ல படிப்புகளைப் பெறுவது மிகவும் கடினம் என்பதால் மாணவருக்கு தன்னை அனுமதிப்பது ஒரு பெரிய விஷயம் எனவே சஞ்சய் பாடத்திட்டத்தைப் பெற்றுவிட்டார் கிட்டத்தட்ட பயிற்றுவிப்பாளர் அவருக்கு வழங்க முடிவு செய்தார் அவர் சஞ்சயிடம் ஒரு விண்ணப்பத்தை எழுதி அவரது ஒப்புதலைப் பெறுமாறு கேட்கிறார் சஞ்சய் பயிற்றுவிப்பாளரின் அச்சுப்பொறியில் வைக்கப்பட்டுள்ள காகிதங்களைப் பார்த்து எனக்கு ஒரு காகிதத்தைக் கொடுக்குமாறு கேட்கிறார் பயிற்றுவிப்பாளர் சஞ்சயிடம் ஒரு காகிதத்தைக் கொடுத்த பிறகு சஞ்சய் அவரிடம் ஒரு பேனாவைக் கொடுக்கச் சொல்கிறார் பயிற்றுவிப்பாளர் என் அறையை விட்டு வெளியேறுங்கள் நான் உங்களை என் பாடத்திட்டத்தில் சேர அனுமதிக்க மாட்டேன் என்று கூறுகிறார் இப்போது சஞ்சயை தனது பாடத்திட்டத்தில் அழைத்துச் செல்ல ஒப்புக்கொண்ட பயிற்றுவிப்பாளர் அவரை பின்னர் அழைத்துச் செல்ல மறுத்தது ஏன் வெளிப்படையாக அவர் ஏற்றுக்கொண்டபோது அவர் நன்கு திட்டமிடப்பட்டவர் என்று நினைத்தார் அவர் தயாராக உள்ளார் என்பது உங்களுக்குத் தெரியும் நேர்த்தியாக எழுதுவதன் மூலம் அதை எவ்வாறு வழங்குவது என்பதும் அவருக்குத் தெரியும் ஆனால் இந்த நபர் கொடுக்கும் கோரிக்கையை நீங்கள் பார்த்தாலும் அவர் எனக்கு ஒரு காகிதத்தைக் கொடுங்கள் என்று கூறுகிறார் தயவுசெய்து எனக்கு ஒரு காகிதத்தைக் கொடுங்கள் ஐயா என்றில்லை அது ஒரு கோரிக்கை படிவத்தில் இல்லை இது கிட்டத்தட்ட பரிந்துரைப்பது போன்றது மென்மையான திறன்கள் இல்லாத கட்டளை போன்றது எனவே அவர் பெறும் பக்கத்தில் இருக்கிறார் ஆனால் பின்னர் அவர் அதை அவருக்குக் கொடுக்க மற்ற நபருக்கு கட்டளையிடுகிறார் அது மட்டுமல்லாமல் முதலில் அவர் ஒரு பாடத்திட்டத்தைக் கேட்கப் போகிறார் என்றால் அவர் ஒரு காகிதம் மற்றும் பென்சிலுடன் செல்ல வேண்டும் பின்னர் விண்ணப்பத்தை தானே எழுதவேண்டும் அதை அவர் செய்யத் தவறிவிட்டார் எனவே திட்டமிடல் இல்லை தயாராக இல்லை நேர்த்தியான வழங்குதல் இல்லை இப்போது அவர் கெஞ்சலாம் அதனால் அவர் மன்னிக்கவும் ஐயா என்று சொல்லலாம் நான் தவறு செய்துவிட்டேன் நான் செய்ததைப் பற்றி மோசமாக நினைக்க வேண்டாம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் நான் 5 நிமிடங்களில் வருகிறேன் எனவே அவர் வெளியே சென்று இன்னொன்றைப் பெறலாம் நேர்த்தியாக எழுதலாம் மீண்டும் மன்னிப்பு கேட்கலாம் பின்னர் பயிற்றுவிப்பாளரிடம் இவ்வாறு சொல்லலாம் அவர் அதை மீண்டும் செய்ய மாட்டார் அது அதை மாற்றியிருக்கலாம் அதைத்தான் நான் விடாமுயற்சி என்று சொன்னேன் ஆனால் நீங்கள் ஆனால் நீங்கள் பயிற்றுவிப்பாளர்களின் பகுதியைப் பார்த்தால் பயிற்றுவிப்பாளர் அவ்வாறு செய்வது நியாயமானதா பதில் ஆம் மற்றும் இல்லை எனவே பயிற்றுவிப்பாளரே மென்மையான திறன்களைப் பற்றி கவலைப்படவில்லை என்றால் அவரை நியாயப்படுத்த முடியாது நான் அவரது பாத்திரத்தை வகிக்கிறேன் என்று கொள்வோம் மேலும் மாணவர்கள் மென்மையான திறன்களைக் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் எனவே அவர் என்ன தவறு செய்தார் என்பதை மாணவருக்கு உணர்த்த விரும்புகிறேன் ஏனென்றால் நான் கேட்ட அடுத்த கேள்வி பயிற்றுவிப்பாளர்களின் நடத்தை மாற்றத்திற்கான காரணம் சஞ்சய்க்குத் தெரியுமா நான் ஏன் கோபப்படுகிறேன் என்று பயிற்றுவிப்பாளர் அந்த நபரிடம் கூறாவிட்டால் மென் திறன்கள் இல்லாதவர்கள் பயிற்றுவிப்பாளர்களின் நடத்தையை எது மாற்றியதை என்பதை கூட அறிய மாட்டார்கள் குறிப்பாக அந்த நபர் பச்சாதாபமாக இல்லாவிட்டால் அவர் ஏன் தேவையில்லாமல் என் மீது கோபப்படுகிறார் என்பது புரியாது நான் ஒரு காகிதத்தைக் கேட்டேன் அவர் விரும்பினால் கொடுக்கலாம் ஆனால் அவர் ஏன் என் மீது கோபப்படுகிறார் எனவே அவர் எனக்கு ஒரு காகிதத்தைக் கொடுக்க முடியாதா சஞ்சய் எதிர்காலத்தில் இந்த சூழ்நிலையைத் தவிர்க்க முடியுமா முற்றிலும் இல்லை அவர் தனது மென்மையான திறன்களை வளர்த்துக் கொள்ளவில்லை என்றால் அவர் பச்சாதாபத்தை வளர்த்துக் கொள்ளவில்லை என்றால் அவரிடம் சொல்லப்படாவிட்டால் அவர் ஒரு சுய விழிப்புணர்வை உருவாக்கவில்லை என்றால் அவரால் மாற முடியாது அவர் அதே வகையான தவறைத் தொடருவார் அவர் தொடர்ந்து பேனா மற்றும் காகிதம் இல்லாமல் பயிற்றுவிப்பாளரிடம் செல்வார் அவர் தொடர்ந்து கட்டளை தொனியில் கேட்பார் பயிற்றுவிப்பாளர் அவருடன் தொடர்ந்து இப்படிப் பேசுவார் யாராவது அவரை மாற்றச் சொன்னால் தவிர ஒரு நண்பர் சுட்டிக்காட்டாவிட்டால் இதைத் தெளிவுபடுத்தும் கூடுதல் சூழ்நிலைகளைப் பார்ப்போம் இதைப் பார்த்து இந்த கோரிக்கையை பயிற்றுவிப்பாளர் அங்கீகரிப்பாரா என்று சொல்லுங்கள் ரோஹித் பாடத்திட்டத்திற்கு ஒப்புதல் பெற அவசரப்பட்டார் அவர் ஏற்கனவே பதிவு செய்ய தாமதமாகிவிட்டார் இப்போது அவர் பயிற்றுவிப்பாளர் அலுவலகத்திற்கு விரைந்தார் அவர் கதவைத் தட்டினார் பின்னர் அவர் உள்ளே நுழைந்தார் பயிற்றுவிப்பாளரின் முன் சில மாணவர்கள் அமர்ந்திருந்தனர் அவர் ஒரு நாற்காலியை இழுத்து உட்கார்ந்தார் அவர் தனது விண்ணப்பத்தை மற்றவர்களை விட மேலே வைத்து நான் அவசரத்தில் இருக்கிறேன் நான் இந்த பாடத்திட்டத்தை எடுக்க விரும்புகிறேன் என்று கூறினார் நீங்கள் அதைப் பார்த்தால் பயிற்றுவிப்பாளர் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்வாரா ஏனென்றால் அவரது அவசரம் அவர் திட்டமிடப்படவில்லை அல்லது தயாராக இல்லை என்பதைக் காட்டுகிறது பின்னர் அங்கு செல்லும் போது கூட அவர் தன்னை சரியான முறையில் முன்வைக்கவில்லை அவர் கதவை அடிக்கிறார் இது மென்மையான திறன்கள் அல்ல இது நீங்கள் ஆக்ரோஷமானவர் என்பதைக் காட்டுகிறது நீங்கள் முரட்டுத்தனமாக நாகரிகமற்றவர் கேட்காமல் உள்ளே நுழைகிறீர்கள் நான் உள்ளே வரலாமா இது உங்கள் நாகரீகமற்ற நடத்தையை மீண்டும் காட்டுகிறது அப்போது சில மாணவர்கள் அமர்ந்திருந்தனர் நீங்கள் வரிசையில் வரலாம் எனவே அவர் விரைந்து வந்து நாற்காலியை இழுத்துவிட்டு அமர்ந்தார் பின்னர் அவர் தனது விண்ணப்பத்தை மற்றவைக்கு மேலே வைக்கிறார் பின்னர் அவர் கோருகிறார் ஆனால் அவர் கட்டளையிடுகிறார் பின்னர் ஐயா தயவுசெய்து இதில் கையெழுத்திடுவீர்களா என்று சொல்வதற்குப் பதிலாக நான் அவசரத்தில் இருக்கிறேன் அதனால்தான் இதை முன்பே செய்ய விரும்புகிறேன் ஆனால் உங்கள் பாடத்திட்டத்தில் நான் மிகவும் ஆர்வமாக உள்ளேன் நான் இதை எடுக்க விரும்புகிறேன் எனவே இதை ஒரு கண்ணியமான முறையில் வைப்பதற்குப் பதிலாக முழு ஆக்ரோஷமான நடத்தை அவர் தன்னை முன்வைக்கும் விதம் பயிற்றுவிப்பாளரை மீண்டும் இந்த கோரிக்கையை நிராகரிக்க வைக்கும் அவர் இப்படி நடந்துகொண்டால் எந்த பயிற்றுவிப்பாளரும் அவரை இந்த பாடத்திட்டத்தை எடுக்க அனுமதிக்க வாய்ப்பில்லை இப்போது அடுத்ததைப் பாருங்கள் முன் சொன்னதில் பையனுக்கு மென்மையான திறன்கள் இல்லை இப்போது இந்த விஷயத்தில் மனிஷ் மற்றும் ஹரிஷ் மெதுவாக பயிற்றுவிப்பாளரின் கதவைத் தட்டினர் எனவே மென்மை அவர்கள் கண்ணியமாக இருப்பதைக் குறிக்கிறது மற்றும் பணிவுடன் கேட்டனர் நாங்கள் உள்ளே வரலாமா ஐயா எனவே இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது மிகவும் நேர்த்தியாக வழங்கப்படுகிறது பயிற்றுவிப்பாளர் ஆம் வாருங்கள் என்று சொன்னவுடன் அவர்கள் நன்றி ஐயா என்று சொன்னார்கள் எனவே மீண்டும் சுவாரஸ்யமாக இருந்தது பயிற்றுவிப்பாளரும் அவர்களின் நல்ல நடத்தையால் ஈர்க்கப்பட்டார் பயிற்றுவிப்பாளர் அவர்களை தங்கள் இருக்கைகளில் அமர அனுமதித்தார் மீண்டும் அவர்கள் பயிற்றுவிப்பாளருக்கு நன்றி தெரிவித்தனர் பயிற்றுவிப்பாளர் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொன்னபோது ஐயா நாங்கள் உங்கள் கோர்சை எடுக்க விரும்புகிறோம் அதற்கு உங்கள் அனுமதி வேண்டும் என்று அவர்கள் தாழ்மையுடன் கூறினர் நீங்கள் விண்ணப்பத்தை எழுதியிருக்கிறீர்களா பயிற்றுவிப்பாளர் கேட்டார் ஆம் ஐயா தயவுசெய்து அதைப் பார்த்து ஒப்புதல் அளியுங்கள் இப்போது ஆரம்பத்தில் அவர்கள் மென்மையான திறன்களில் மிகவும் வல்லவர்கள் என்று தெரிகிறது அவர்கள் திட்டமிட்டுள்ளனர் அவர்கள் தயாராக உள்ளனர் அவர்கள் ஒரு நல்ல முறையில் வழங்குகிறார்கள் அவர்கள் கோரிக்கையை பணிவுடன் வைக்க முயற்சிப்பதன் மூலம் விடாமுயற்சியுடன் இருக்கிறார்கள் பயிற்றுவிப்பாளர் இதை ஏற்பாரா அல்லது அவர் ஏற்கவில்லை என்றால் காரணம் என்னவாக இருக்கலாம் உண்மையில் அவர் அதை ஏற்கப் போவதில்லை என்று நான் சொல்கிறேன் காரணத்தைப் பாருங்கள் பயிற்றுவிப்பாளரின் பதில் பயிற்றுவிப்பாளர் அதைப் பார்த்து அவர்கள் மீது கோபமடைந்தார் அவர்களின் கண்ணியமான நடத்தை இருந்தபோதிலும் அவர் அவர்களைக் கூச்சலிட்டார் கடிதத்தில் கையெழுத்திட மறுத்தார் என்ன தவறு நடந்தது அவர்கள் கண்ணியமாக இருந்தனர் மென்மையான திறன்களைக் கொண்டிருந்தனர் எனவே நான் சொன்ன அனைத்து குணங்களும் இருந்தன ஆனால் என்ன தவறு நடந்தது இந்த தவறு நடந்தது பயிற்றுவிப்பாளரின் பெயர் பேராசிரியர் ராஜேஷ் சேகர் மற்றும் பேராசிரியர் ராஜேஸ்வரி என்று அவர்கள் எழுதினார்கள் இப்போது பேராசிரியை ராஜேஸ்வரியும் ராஜேஷ் சேகரும் ஒரே பிரிவில் பணிபுரிவதால் அந்த பெண்ணின் பெயரையும் இந்த நபரையும் குழப்பிக் கொண்டுவிட்டனர் இப்போது பயிற்றுவிப்பாளர் கோபமடைந்தார் பின்னர் அவர்கள் திட்டமிட்ட தயார்நிலை வழங்குதலுடன் சென்றனர் இந்த ஒரு சிறிய தவறால் எல்லாம் சரிந்தது மற்றும் அவர்களின் திட்டமிடல் மோசமானது என்பதை முழுமையாக வெளிப்படுத்தியது வழங்குதல் பொருத்தமாக இல்லை பின்னர் அவர்கள் உண்மையில் தயாராக இல்லை இந்த பாடத்திட்டத்திற்கான பயிற்றுவிப்பாளர் யார் என்று கூட அவர்களுக்குத் தெரியவில்லை அது ராஜேஷ் சேகரா அல்லது ராஜேஸ்வரியா எனவே அவர்களுக்கு எதுவும் தெரியவில்லை எனவே அவர்களுக்குத் தெரியாதபோது பயிற்றுவிப்பாளர் கோபமடைந்தார் அவர் அவர்களின் கோரிக்கையை ஏற்க விரும்பவில்லை இப்போது இதைப் பார்த்த இன்னும் இரண்டு புத்திசாலித்தனமான மாணவர்கள் இருந்தனர் மாணவர்கள் எப்படியோ பாடத்திட்டத்தைப் பெற விரும்பினர் எனவே இது சங்கு மற்றும் ம ங்கு எனவே அவர்கள் புத்திசாலித்தனமான மாணவர்கள் பயிற்றுவிப்பாளர் கண்ணியமான நடத்தையால் ஈர்க்கப்படுகிறார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர் மேலும் அவரது பெயர் சரியாக எழுதப்பட வேண்டும் எனவே அவர்கள் பெயரை சரியாக எழுதினர் பின்னர் அவர்கள் மிகவும் பணிவுடன் சென்றனர் அவர்கள் ஐயா நாம் உள்ளே வரலாமா என்று கேட்டார்கள் அதனால் பயிற்றுவிப்பாளர் அவரும் மகிழ்ச்சியடைந்தார் ஆனால் இறுதியில் பயிற்றுவிப்பாளர் மறுத்துவிட்டார் ஏன் இங்கே அவர்கள் எழுதிய பெயர் சரியாக இருந்தது அவர்கள் அனைத்து நல்ல பழக்கவழக்கங்களையும் கொண்டிருந்தனர் ஆனால் பயிற்றுவிப்பாளர் ஏன் இல்லை என்று கூறினார் ஏனெனில் அவர்கள் சிஎச்எம் 455 என்ற பாடத்திட்ட எண்ணை எழுதினர் எனவே சிஎச்எம் 455 வேதியியலில் ஒரு பாடத்திட்டத்தைக் குறிக்கிறது ஈ என்ஜி 455 எழுதுவதற்குப் பதிலாக பயிற்றுவிப்பாளர் இந்த பாடத்திட்டத்தை ஆங்கிலத்தில் வழங்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினர் அவர்கள் ஆங்கில பயிற்றுவிப்பாளரிடம் சென்றனர் ஆனால் அவர்கள் பாடத்திட்ட எண்ணை தவறாக எழுதினர் இது பயிற்றுவிப்பாளரை எரிச்சலூட்டியது மீண்டும் எரிச்சல் அடைந்தார் அவர்கள் என்ன செய்தாலும் பயிற்றுவிப்பாளரின் பெயரை சரியாக எழுதுவது உட்பட முற்றிலும் மீறப்பட்டது இந்த மற்றொரு முட்டாள்தனமான தவறு மூலம் நிராகரிக்கப்பட்டது தயார்நிலை திட்டமிடுதல் வழங்குதல் என்று நான் இதைத்தான் சொல்கிறேன் மற்றும் நீங்கள் செய்யும் ஒரு சிறிய தவறால் நீங்கள் நல்ல மென்மையான திறன்களை வளர்த்துக் கொண்டாலும் எல்லாம் சரிந்துவிடும் அது தவறாகப் போகலாம் இதை நான் முடிப்பதற்கு முன் மேலும் ஒரு சூழ்நிலையைப் பார்ப்போம் மேலும் நீங்கள் நிலைமையை மேம்படுத்த முடியுமா என்று பார்ப்போம் இப்போது இறுதியாக பெரும் சிரமத்துடன் சில மாணவர்கள் பாடத்திட்டத்தைப் பெற்றனர் ஆனால் அவர்களில் மூன்று பேர் படிப்பை கைவிட்டனர் கால அட்டவணை சிக்கல் காரணமாக அவர்களுக்கு வேறு பிரச்சினைகள் இருந்தன ஆனால் அவர்களில் யாரும் இதை பயிற்றுவிப்பாளரிடம் தெரிவிக்கவில்லை இப்போது இது ஒரு மோசமான விஷயம் எனவே நீங்கள் அதை மிகவும் சிரமத்துடன் பெற்றீர்கள் பின்னர் நீங்கள் அதை விட்டுவிடுகிறீர்கள் பின்னர் நீங்கள் பயிற்றுவிப்பாளரிடம் சொல்ல வேண்டும் இதனால் காத்திருப்பவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படும் பயிற்றுவிப்பாளர் அவர்களுக்கு எழுதியபோது அவர்களில் ஒருவர் பின்வருமாறு பதிலளித்தார் பயிற்றுவிப்பாளரின் அஞ்சல் இது அவர் எழுதினார் அன்புள்ள மாணவர்களே உங்கள் பெயர்கள் இறுதியாக பதிவு செய்யப்படவில்லை நீங்கள் படிப்பிலிருந்து விலகியிருந்தால் எனக்குத் தெரியப்படுத்துங்கள் இது மற்ற மாணவர்களுக்கு காத்திருக்கும் வாய்ப்பை வழங்க உதவும் உடனடியாக மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்கவும் அன்பான வாழ்த்துக்கள் பயிற்றுவிப்பாளரின் பெயர் மாணவர் இவ்வாறு பதிலளித்தார் ஆம் ஐயா நான் பாடத்திட்டத்தை கைவிட்டூ விட்டேன் சிராமத்திற்கு மன்னிக்கவும் இப்போது நீங்கள் நிலைமையை மேம்படுத்த முடியுமா நீங்கள் எவ்வளவு நன்றாக ஒரு மெயில் எழுத முடியும் என்று நினைக்கிறீர்களா ஒருபுறம் மூன்று மாணவர்களில் குறைந்த பட்சம் இந்த மாணவர் பயிற்றுவிப்பாளருக்கு பதிலளித்தார் ஆனால் மறுபுறம் இது போன்ற ஒரு மெயில் கொடுப்பது பதிலளிக்காமல் இருப்பதை விட சிறந்தது திட்டமிடுவதில் மிகவும் மோசமானது வழங்குதலில் மிகவும் மோசமானது உங்களைப் பற்றி மிகவும் மோசமான எண்ணத்தை உருவாக்குகிறது இப்போது a ஐ b உடன் ஒப்பிடுங்கள் இந்த மாணவர்களின் பதிலால் நான் என்ன சொல்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் ஆம் ஐயா நான் கைவிட்டுவிட்டேன் முதலில் d சிறிய எழுத்து பின்னர் p e e d எனவே டிராப்ட்ல் ஒற்றை e தான் உள்ளது எனவே காபிட்டல் எழுத்து தேவையில்லை ஒரு சிறிய டி தேவை தி கோர்ஸ் சாரி y காணவில்லை இன்கன்வீனியன்ஸ் மீண்டும் மற்றொரு எழுத்துப்பிழை முழு நிறுத்தம் இல்லை எனவே இது மீண்டும் இந்த மொபைல் வகையான மொழியில் எழுதப்பட்டுள்ளது sms குறுஞ்செய்தி அனுப்பும் மொழி இது மின்னஞ்சலுக்குப் பொருந்தாது நீங்கள் ஒருவருக்கு முறையான முறையில் எழுதும்போது இப்போது மற்றொரு மாணவரின் மற்றொரு பதிலைப் பாருங்கள் ஒப்பிடுங்கள் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இரண்டாவது பதிலைப் பாருங்கள் அன்புள்ள ஐயா முந்தைய நபர் வணக்கத்துடன் தொடங்கவில்லை என்றாலும் இந்த மாணவர் அன்புள்ள ஐயா என்று தொடங்கியுள்ளார் எனவே கோபமடைந்த நபரும் கூட கோபத்தில் கொஞ்சம் குறைந்துவிட்டதாக உணர்கிறார் இதற்கு நான் மிகவும் வருந்துகிறேன் மீண்டும் கோபத்தை மேலும் குறைக்கிறது எரிச்சலை குறைக்கிறது பாடத்தை கைவிடுவது தொடர்பான எனது தாமதமான பதிலுக்கு மிகவும் வருந்துகிறேன் அதனால் அவர் உண்மையைத் தெளிவாகச் சொல்லியிருப்பதால் கோபத்தை முற்றிலும் குறைக்கிறது நான் மற்றொரு படிப்புக்கு விண்ணப்பித்தேன் அவர் ஏன் கைவிடுகிறார் என்பதற்கான காரணத்தை அவர் கூறுகிறார் அவரது கோரிக்கை மிகவும் தாமதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது எனவே இது அவரது தவறு அல்ல ஆனால் மற்றொன்றில் உள்ள பாடநெறி கோரிக்கை தாமதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது எனவே நான் பாடத்திட்டத்தை கைவிடுகிறேன் மீண்டும் ஏற்பட்ட ஏதேனும் சிரமத்திற்கு நான் வருந்துகிறேன் அவர் மன்னிப்பு கேட்கிறார் எனவே நான் மோசமாக உணர்கிறேன் நான் உங்களுக்கு ஏதேனும் சிரமத்தை ஏற்படுத்தியிருந்தால் என்று அவர் பெயரை எழுதுகிறார் அவர் ரோல் எண்ணைக் கொடுக்கிறார் எனவே நீங்கள் கெட்டதை நல்லதுடன் இணைக்கும்போது மின்னஞ்சல் கொள்கைகளின் அடிப்படையில் நான் உங்களுக்குச் சொல்ல முயற்சிப்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் நான் விவாதித்த ஐந்து Ps ஐயும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் அவை போதுமானதாக இல்லை அவை உண்மையில் அடிப்படை கொள்கைகளால் நிர்வகிக்கப்பட வேண்டும் இது போன்ற விஷயங்கள் கூட எழுத்துப்பிழை இலக்கணத் தவறு எண்ணை சரியாக எழுதுவது வணக்கங்களை வைப்பது பொருத்தமாக இந்த விஷயங்கள் முக்கியமானது எனவே இதை நீங்கள் மனதில் வைத்திருங்கள் பின்னர் வரவிருக்கும் சொற்பொழிவில் மின்னஞ்சல்களை எவ்வாறு அனுப்பக்கூடாது என்பதை நான் முன்னிலைப்படுத்தப் போகிறேன் ஏனெனில் மின்னஞ்சல்களை எப்படி அனுப்புவது என்பதை அறிந்துகொள்வதற்கு முன் மின்னஞ்சல்களை எப்படி அனுப்பக்கூடாது என்பதை அறிந்துகொள்வதன் மூலம் உங்கள் தவறான கற்றலைக் கற்றுக்கொள்வது முக்கியம் நீங்கள் குறிப்பிட்டுள்ளபடி பாடத்திட்டத்தில் எனது முயற்சி நீங்கள் தவறாகக் கற்றுக்கொண்ட பல கற்றல்களை மீண்டும் செய்யவும் செயல்தவிர்க்கவும் தான் உங்களிடம் ஒரு கெட்ட பழக்கமாக உள்வாங்கி விட்டது அவை கெட்ட பழக்கங்களாக மாறிவிட்டன என்று கூட தெரியாமல் பின்னர் நீங்கள் அதை நீண்ட காலமாக கவனக்குறைவாகப் பயன்படுத்துகிறீர்கள் இப்போது எனது சவால் என்னவென்றால் அதை கண்டுபிடிக்க வேண்டும் மேலும் அந்த விஷயங்களை நீங்கள் அறியாமல் இருக்கச் செய்து பின்னர் இவற்றைச் சரியாக கற்றுக்கொள்ளச் செய்ய வேண்டும் எனவே அடுத்த சொற்பொழிவில் மீண்டும் நான் உங்களுக்கு மோசமான மின்னஞ்சல்களை வழங்கப் போகிறேன் அல்லது மின்னஞ்சல்களை எவ்வாறு அனுப்பக்கூடாது உண்மையில் நல்ல மின்னஞ்சல்களை எவ்வாறு அனுப்புவது என்பது பற்றிய மற்ற இரண்டு விரிவுரைகளுக்குச் செல்வதற்கு முன்பு நீங்கள் பின்பற்ற வேண்டிய ஆசாரங்கள் யாவை இந்த வீடியோவைப் பார்த்ததற்கு நன்றி மின்னஞ்சல்களை அனுப்பாமல் இருப்பது எப்படி என்பதை அடுத்த சொற்பொழிவில் உங்களிடம் மீண்டும் கேட்பேன்